இன்று நாம் எடுக்க இருப்பது ஒரு புதிய அத்தியாயமான காண்ட்ராக்ட் மேனேஜ்மென்ட் எனவே முதலில் வெவ்வேறு காண்ட்ராக்ட்களை நிர்வகிப்பது பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்வோம் பின்னர் எந்தவொரு அமைப்பின் விஷயத்திலும் ஒருவர் காண வேண்டிய பல்வேறு வகையான காண்ட்ராக்ட்கள் என்னென்ன என்பதை இன்று விவாதிப்போம் பல நிறுவனங்கள் தங்கள் சாஃப்ட்வேரை வெளிப்புறமாகப் பெற அல்லது தேர்வு செய்ய விருப்பபடுகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் புதிய மற்றும் நம்பகமான சாஃப்ட்வேரை உருவாக்குவதற்கான அவற்றின் திறன் குறைவாக இருப்பதால் அவை வரையறுக்கப்பட்டவை என்பதால் வெளிப்புற சப்ளையர்களிடமிருந்து பெறுவது விவேகமானதாகத் தெரிகிறது இந்த நிறுவனங்கள் புதிய மேம்பாட்டிற்கு வெளியிலிருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்களை பயன்படுத்துவது மிகவும் செலவு குறைந்ததாக கருதுகிறது பின்னர் அவர்களிடமுள்ள ஊழியர்கள் குழுவை குறைத்து அவர்களை ஏற்கனவே உள்ள சிஸ்டமை ஆதரிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்கின்றனர் அவர்கள் வெளியிலிருந்து அதாவது ஒரு சப்ளையரிடமிருந்து மூன்றாம் நபரிடமிருந்து ஊழியர்களை பெற முயற்சிக்கின்றனர் பின்னர் அவர்கள் தங்கள் நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களை கொண்டு அதாவது குறைவான ஊழியர்களை கொண்டு அவர்கள் தற்போதுள்ள சிஸ்டமை பராமரிப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் நியமிக்கப்படுகிறார்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவது அதை நீங்களே செய்வதை விட பின்வரும் சூழ்நிலையில் கவர்ச்சிகரமானதாகும் பணம் இருக்கிறது ஆனால் பிற ரிசோர்சஸ்களான குறிப்பாக ஊழியர்களின் நேரம் குறைவாகவே இருக்கும் நீங்கள் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்களைக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த விஷயத்தில் உங்களிடம் பணம் இருக்கிறது எனில் சந்தையில் இருந்து பொருட்கள் மற்றும் சேவைகளை சப்ளையர்களிடமிருந்து வாங்குவது நல்லது வாடிக்கையாளர் நிறுவனங்கள் ஆரம்பத்தில் அவற்றின் சரியான தேவைகளை தெளிவுபடுத்துவதற்கும் வழங்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள் திருப்திகரமாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் நேரம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் மூன்றாம் நபரினருக்கு சாஃப்ட்வேரை உருவாக்கித் தருவதற்கு நீங்கள் காண்ட்ராக்ட் கொடுத்தாலும் கூட உங்கள் நிறுவனத்திற்கான விரிவான தேவைகளைப் பற்றி நீங்கள் அறிவீர்கள் எனவே வாடிக்கையாளர் அமைப்பு ஆரம்பத்தில் அவர்களின் சரியான தேவைகள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த தேவைகளை அவர்கள் டெவலப்பருக்கு தெரிவிக்க வேண்டும் பின்னர் டெவலப்பர்கள் மட்டுமே ஒரு நல்ல தரத்தை எந்த தயாரிப்பு பொருள் அல்லது நல்ல தரமான சேவையை உருவாக்க முடியும் சாத்தியமான சப்ளையர்கள் எந்த ஒரு கான்ட்ராக்ட்டிலும் கையெழுத்து இடுவதற்கு முன் மிகவும் இணக்கமாக செயல்படுவர் ஆனால் காண்ட்ராக்ட் கையெழுத்திடப்பட்ட பின் அவர்களின் போக்கு சாதாரணமாகிவிடுகிறது அவர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து புகார்களைக் கேட்கவோ அல்லது கோரிக்கையை ஏற்கவோ மறுக்கிறார்கள் இது நிலையான விலைக்கு காண்ட்ராக்ட் போடும்போது இவ்வாறான பிரச்சினைகள் துல்லியமாக வரும் எனவே ஒரு ப்ராஜக்டை கையகப்படுத்த எவ்வளவு முன்னறிவிப்பு மற்றும் திட்டமிடல் தேவைப்படுகிறதோ அதே அளவிலான அனைத்தும் உட்புற வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது ஒரு ப்ராஜெக்டை கையகப்படுத்த எவ்வளவு முன்னறிவிப்பு மற்றும் திட்டமிடல் தேவைப்படுகிறதோ அதே அளவிலான அனைத்தும் உட்புற வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது இப்போது பல்வேறு வகையான காண்ட்ராக்ட்களை பற்றி பார்ப்போம் சில காரணிகளின் அடிப்படையில் வெவ்வேறு வகைப்பாடுகள் உள்ளன முதல் வகைப்பாடு நாம் பார்ப்போம் இந்த வகைப்பாட்டின் படி மூன்று வகையான கான்ட்ராக்ட்கள் உள்ளன ஒன்று பிஸ்போக் சிஸ்டம் மற்றொன்று ஆஃப் த ஷெல்ஃப் தொகுப்பு மற்றொன்று கஸ்டமைஸ்டு ஆஃப் த ஷெல்ஃப் அல்லது பிரபலமாக இது COTS சாஃப்ட்வேர் என அழைக்கப்படுகிறது எனவே பிஸ்போக் சிஸ்டம் என்பது ஒரு அமைப்பு இது ஒரு நிறுவனத்திற்காக அல்லது ஒரு வாடிக்கையாளருக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்டது ஏனெனில் அவர்களின் தேவைகளைப் பொறுத்து மேலும் அவர்களின் தேவைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை எனவே மூன்றாம் தரப்பு சாஃப்ட்வேர் டெவலப்பர் சப்ளையர் அந்த வாடிக்கையாளருக்கு மட்டுமே ஒரு சிறப்பு சாஃப்ட்வேரை உருவாக்கலாம் எனவே பிஸ்போக் சிஸ்டம் என்றால் உருவாக்கப்படும் இந்த சாப்ட்வேர் ஆனது அல்லது உருவாக்கப்படும் சேவை ஆனது ஒரு வாடிக்கையாளருக்காக பிரத்யேகமாக செய்யப்படுவதாகும் மேலும் ஆஃப் த ஷெல்ஃப் தொகுப்பு என்பது சந்தையில் சாஃப்ட்வேரை பொதுமைப்படுத்துவது என்பது அதாவது நீங்கள் சந்தைக்குச் சென்று அதைக் அப்படியே வாங்கி வரலாம் எனவே ஆஃப் த ஷெல்ஃப் தொகுப்பு என்பது சுருக்கி மடிக்கப்பட்ட சாஃப்ட்வேர் என்றும் அழைக்கப்படுகிறது உண்மையில் இந்த ஆஃப் த ஷெல்ஃபிற்கு ஹார்டுவேர் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பொருந்தக்கூடிய கூறுகளைக் கண்டறிய வேண்டும் நீங்கள் ஒரு மதர்போர்டை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சந்தைக்குச் சென்று வெவ்வேறு கூறுகள் என்னவென்று பாருங்கள் அந்த கூறுகள் மற்றும் IC களை வாங்கவும் பின்னர் ஒரு போர்டில் நீங்கள் எல்லாவற்றையும் அசெம்பிளி செய்ய வேண்டும் எனவே இங்கு நாம் என்ன செய்கிறோம் சந்தைக்கு சென்று கூறுகளை வாங்கினோம் பின்னர் அவற்றை அசம்பல் செய்தோம் இதேபோன்று ஆஃப் த ஷெல்ஃப் தொகுப்பிலும் நாம் பார்த்தோமென்றால் பலவிதமான பொதுப்படையான தொகுப்புகள் இருப்பதை சாஃப்ட்வேர் தொகுப்புகள் இருப்பதை பார்க்க முடியும் அவற்றை அப்படியே வாங்கி பின்னர் அவற்றை இணைப்போடு இணைக்க வேண்டும் மற்றொரு வகையான கஸ்டமைஸ்டு ஆப்த ஷெல்ஃப் அல்லது COTS சாஃப்ட்வேர் என்பது பொதுவாக இது ஒரு முக்கிய அமைப்பாக மேலும் பயனாளர்களின் தேவைக்குத் தகுந்தபடி மாற்றி அமைத்துக் கொள்ள கூடியதாக உள்ளது எனவே இது அடிப்படையில் என்ன இது ஒரு முக்கிய தொகுதி வகை மற்றும் இது ஒரு அடிப்படை அமைப்பாகும் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளன வாடிக்கையாளரின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கு ஏற்ப அதை வாங்கி அவர்களுக்கு தகுந்தார்போல் மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு வீட்டுத் திட்டங்களில் அவர்கள் அடிப்படை அமைப்பிலான வீடுகளை மட்டுமே தயாரிக்கிறார்கள் பின்னர் வாங்குபவர் அடிப்படை அமைப்பிலான வீடுகளை வாங்கும்போது அவர் தனது தேவைகளுக்கு ஏற்ப அதைத் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் எனவே அவர் பளிங்குகளை வைக்கலாம் அல்லது வேறு எதையாவது வைக்கலாம் AC களுக்கான வெவ்வேறு ஏற்பாடுகள் மின்னல் போன்றவற்றுக்கான வெவ்வேறு ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம் இதேபோன்று கஸ்டமைஸ்டு ஆஃப் த ஷெல்ஃப் COTS சாஃப்ட்வேரில் நீங்கள் சென்று ஒரு அடிப்படை சிஸ்டமை வாங்கிக் கொள்ளலாம் பின்னர் அது பயனாளரின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அதை நீங்களே செய்து கொள்ளலாம் அல்லது சப்ளையர் உங்களுக்கு மாற்றங்களை நீங்கள் கேட்ட மாதிரி சாஃப்ட்வேரில் செய்து கொடுக்கலாம் இதைத்தான் கஸ்டமைஸ்டு ஆஃப் த ஷெல்ஃப் அல்லது COTS சாஃப்ட்வேர் என்று சொல்கிறோம் எனவே ஒரு உபகரணம் வாங்கப்படும் போது வாங்கப்பட்ட இடத்தில் பொருட்களை வழங்குவதற்கான காண்ட்ராக்ட் ஆக குறிப்பிடப்படுகிறது எனவே ஒரு கருவி அல்லது எந்தவொரு ஹார்டுவேர் சாதனம் வாங்கப்படும் போதெல்லாம் பொதுவாக அது அந்த பொருட்களின் விநியோகத்திற்கான காண்ட்ராக்ட் ஆக குறிப்பிடப்படுகிறது எனவே உபகரணங்கள் பொருட்களின் கீழ் வருகின்றன ஆனால் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வாங்க செல்லும் போது அவற்றோடு சேர்த்து வழங்கப்படுவதை ஒரு சேவையை வழங்குவது என்று அழைக்கப்படுகிறது உபகரணங்களை வாங்கும்போது அதை நாங்கள் பொருட்களின் வழங்கல் என்று அழைக்கிறோம் ஆனால் சாஃப்ட்வேரை வாங்கும்போது ஒரு சேவையின் வழங்கல் என்று நாம் அழைக்கிறோம் இதன் பொருள் உங்களிடம் என்ன இருக்கிறது விற்பனையாளர் சாஃப்ட்வேரை உருவாக்க வேண்டும் அல்லது உங்களுக்காக சாஃப்ட்வேரை எழுத வேண்டும் அல்லது அது ஒரு உரிமத்தை வழங்கலாம் அல்லது பயனருக்கு அனுமதி வழங்கலாம் சப்ளையர் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்த அனுமதி வழங்கலாம் ஆனால் அதன் உரிமம் அவரிடம்தான் இருக்கும் அவர் உங்களுக்கு உரிமம் வழங்கலாம் உங்கள் காண்ட்ராக்டை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இதைப் பயன்படுத்த அவர் உங்களுக்கு அனுமதி வழங்கலாம் எனவே இது சேவை வழங்கல் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் உபகரணங்களை வாங்கப் போகிறீர்கள் என்றால் பொதுவாக நாம்அ தை பொருட்கள் வழங்குவதற்கான காண்ட்ராக்ட் என்று அழைக்கிறோம் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை வாங்கப் போகும்போது ஒரு சேவையை வழங்குவது அல்லது சாஃப்ட்வேர் உரிமம் வழங்குவது என்று நாம் அழைக்கிறோம் இப்போது மற்றொரு வகைப்பாட்டைக் காண்போம் எனவே சப்ளையர்களுக்கு பணம் செலுத்துவதைக் கணக்கிடுவதன் அடிப்படையில் வகைப்பாட்டின் மற்றொரு வழி உள்ளது சப்ளையருக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் இதன் படி ஒரு காண்ட்ராக்டில் நிலையான விலை கான்ட்ராக்ட் நேரம் மற்றும் பொருள் கான்ட்ராக்ட் என மூன்று பிரிவுகள் உள்ளன பின்னர் வழங்கப்பட்ட அலகிற்கு நிலையான விலை ஆகும் நிலையான விலை காண்ட்ராக்ட் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் எனவே ஒரு நிலையான விலை காண்ட்ராக்ட் விஷயத்தில் இந்த நிலையான விலை என்று நான் குறிப்பிடுவது விலை என்பதே காண்ட்ராக்டில் கையெழுத்திடும்போது நிர்ணயிக்கப்படும் விலையாகும் எனவே காண்ட்ராக்டில் கையெழுத்திடும் நேரத்தில் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எந்த மாற்றங்களும் காண்ட்ராக்ட் காலத்தில் செய்யப்படாது என்பது வாடிக்கையாளருக்கு தெரியும் எனவே காண்ட்ராக்ட் உரிமையாளர் காண்ட்ராக்டில் கையொப்பமிடுவதில் சில விதிமுறைகள் அல்லது சில காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே எதிர்காலத்தில் காண்ட்ராக்ட் விதிமுறைகளில் எந்த மாற்றங்களும் இல்லை என்றால் அவர்கள் அந்த விலையை காண்ட்ராக்ட் முடித்தவுடன் அவர்கள் செலுத்துவார்கள் விலையில் எந்த மாற்றமும் இல்லை எனவே வாடிக்கையாளர்களின் தேவையை ஆரம்பத்திலேயே சரி செய்யப்பட வேண்டும் எனவே இந்த வகை காண்ட்ராக்ட்களில் வாடிக்கையாளர் ஆரம்பத்திலேயே அவருக்கு என்ன தேவை என்பதை முதலிலேயே சொல்லி சரிசெய்துவிட வேண்டும் பின்னர் அது விரிவான தேவைகளின் பகுப்பாய்வு என்று அறியப்படுகிறது இது காண்ட்ராக்டில் கையெழுத்திடுவதற்கு முன்பு அல்லது காண்ட்ராக்டின் தொடக்கத்தில் செய்யப்பட வேண்டிய விரிவான தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு ஆகும் பின்னர் அதை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனெனில் இது தேவைகளின் அடிப்படையில் நிலையான விலையை அடிப்படையாகக் கொண்டு வாடிக்கையாளர் மன்னிக்கவும் டெவலப்பர் விலையை மேற்கோள் காட்டுவார் எனவே மேம்பாடு நடந்துகொண்டிருக்கும்போது வாடிக்கையாளர் தங்கள் தேவையை மாற்ற முடியாது இது இந்த வகை காண்ட்ராக்டின் குறைபாடு என்று பார்க்கப்படுகிறது மேம்பாடு நடந்துகொண்டிருக்கும்போது கான்ட்ராக்டின் விலையை மறுபரிசீலனை செய்யாமல் வாடிக்கையாளர் தங்கள் தேவைகளை மாற்ற முடியாது நீங்கள் சில விதிமுறைகளை மாற்ற விரும்பினால் சில தேவைகளை மாற்ற விரும்பினால் நீங்கள் மீண்டும் வாடிக்கையாளருடன் அல்லது டெவலப்பருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் நீங்கள் சொல்லும் புதிய தேவைகளை இணைத்துக்கொள்வதற்கு அவர் சில கூடுதல் பணத்தை வசூலிக்கக்கூடும் எனவே இது நிலையான விலை காண்ட்ராக்ட் பற்றியது நிலையான விலை காண்ட்ராக்ட்களின் நன்மைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இந்த பட்ஜெட் நிர்ணயிக்கப்பட்ட செலவு என்ன என்பதை நான் வாடிக்கையாளருக்குத் தெரியும் மற்றும் சப்ளையர் செலவு குறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஊக்கமளிக்க படுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது சப்ளையர் செலவு குறைந்ததாக இருக்க தூண்டப்படுகிறார் அவர் என்ன விலைக்கு கொடுக்கிறாரோ அதுவே செலவு குறைந்ததாக கருதப்படுகிறது இந்த காண்ட்ராக்டில் உள்ள குறைபாடுகள் என்ன என்று பார்ப்போம் முதலில் தற்செயலாக நேர்ந்த செலவுகளை சந்திப்பதற்கு மற்றும் ஆபத்துகளை எதிர் கொள்வதற்கு சப்ளையர் விலையை கூட்டுவார் ஏனென்றால் சப்ளையருக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் பின்னர் அதை மாற்ற முடியாது என்றும் அது நிலையானது என்றும் தெரியும் எனவே ப்ராஜெக்டின் மேம்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது பல வாரங்கள் போகலாம் நீங்கள் வாரங்களை பார்க்கும்போது என்ன செய்வீர்கள் நீங்கள் மேற்கோள் காட்டப்பட்ட விலையில் சிலவற்றை தற்காலிகமாக நேர்ந்த செலவுகளாக சேர்ப்பீர்கள் எனவே நீங்கள் கண்டிப்பாக விலையை உயர்த்த முயல்வீர்கள் தற்காலிகமாக நேர்ந்த செலவுகளை சந்திப்பதற்கும் ஆபத்துகளை எதிர்கொள்வதற்கும் அடுத்தது நான் ஏற்கனவே உங்களிடம் கூறிய படி தேவைகளை மாற்றுவது கடினம் இந்த வகை காண்ட்ராக்டில் வாடிக்கையாளர் தேவை பகுப்பாய்வைச் செய்ய வேண்டும் மற்றும் ஆரம்பத்தில் அனைத்து தேவைகளையும் தெரிவிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் மாற்ற முடியாது நீங்கள் மாற்றினால் சப்ளையர் அதிக பணம் கேட்பார் மாற்றங்களின் செலவு அதிகமாக இருக்கலாம் எனவே விலை நிர்ணயிக்கப்பட்டுவிட்டால் அடுத்ததாக சில மாற்றங்கள் என்று நீங்கள் சொன்னால் டெவலப்பர் உங்களிடம் அதிக விலை வசூலிப்பார் எனவே மாற்றங்களின் விலை அதிகமாக இருக்கக்கூடும் மற்றும் அமைப்பின் தரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் வெளிப்படையாக விலை நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் டெவலப்பர் எந்த ஒரு உயர்தர சேவையை வழங்க தூண்டப்பட மாட்டார் ஏனெனில்எந்த விலை நிர்ணயிக்கப்பட்டதோ அதற்கேற்ற மாதிரி சேவைகளை வழங்குவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இது அமைப்பின் தரத்திற்கு அச்சுறுத்தலாகும் எனவே இவை புத்தகங்களிலிருந்து அல்லது இணைய மூலங்களிலிருந்து நீங்கள் காணக்கூடிய சில குறைபாடுகள் பின்னர் அடுத்து நேரம் மற்றும் பொருள் காண்ட்ராக்ட் இந்த விஷயத்தில் வாடிக்கையாளர் ஒரு யூனிட் முயற்சிக்கு ஒரு நிலையான விகிதத்தில் வசூலிக்கப்படுகிறார் சரி இந்த வகையான கான்ட்ராக்டில் வாடிக்கையாளர் ஒரு நிலையான விகிதத்தில் வசூலிக்கப்படுகிறார் எதற்கு விலை நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு யூனிட் முயற்சிக்கு சரி இந்த வழக்கில் வாடிக்கையாளரிடம் இருந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு நிலையான விகிதத்தில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நீங்கள் வசூலிப்பது ஊழியர்களின் மணிநேரத்திற்கு அல்லது ஒரு நபருக்கு ஒரு மாதமாக இருக்கலாம் சப்ளையர் செலவின் ஆரம்ப மதிப்பீட்டை வழங்கலாம் ஆரம்பத்தில் சப்ளையர் அடிப்படை விலையை கொடுத்திருக்கலாம் சப்ளையர் செலவின் ஆரம்ப மதிப்பீட்டை வாடிக்கையாளர்களின் தற்போதைய தேவையின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் வழங்கியிருக்கலாம் எனவே வாடிக்கையாளர்களின் தேவை என்ன என்பதைப் பார்த்து சப்ளையர் செலவின் ஆரம்ப மதிப்பீட்டை வழங்கலாம் ஆனால் இது இறுதிக் கட்டணத்திற்கான அடிப்படை அல்ல இது இறுதி கட்டணம் அல்ல பின்னர் அவர் வழக்கமாக வாடிக்கையாளருக்கு விலைப்பட்டியல்களை அனுப்புவார் வழக்கமான ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் செய்யப்படும் பணிகளுக்கு அது மாதாந்திர அல்லது காலாண்டு பணியாக இருக்கலாம் என்று கூறுவார் எனவே சப்ளையர் வாடிக்கையாளருக்கு விலைப்பட்டியல் ரசீதை அனுப்புவார் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வழக்கமாக செய்யப்படும் பணிகளுக்கு அது மாதாந்திர அல்லது காலாண்டு பணிகளாக இருக்கலாம் இப்போது இந்த வழிமுறையில் உள்ள நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் நன்மைகள் என்பது இது தேவைகளை சுலபமாக மாற்றுவதாகும் இப்போது விலை நிர்ணயிக்கப் படாததால் கட்டணம் என்பது அதாவது விலையை நிர்ணயித்து உள்ளீர்கள் அதற்கு வாடிக்கையாளர் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பது சில ஒரு யூனிட் முயற்சிக்கு நிலையான விதத்தில் என்று நிர்ணயிக்கப்படுகிறது அது ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு நபர்கள் அல்லது ஒரு மாதத்திற்கு எவ்வளவு நபர்கள் என்ற விகிதத்தில் கட்டணம் வசூலிக்க முடியும் இந்த கட்டணம் இப்போது மாறுபடும் எனவே வாடிக்கையாளர் ஒரு யூனிட் முயற்சிக்கு ஒரு நிலையான விகிதத்தில் வசூலிக்கப்படுகிறார் எனவே நீங்கள் சில புதிய தேவைகளைச் சேர்க்க விரும்புகிறீர்கள் என்றால் மீண்டும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஊழியருக்கு எவ்வளவு தேவை அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு நபருக்கு எவ்வளவு தேவை என்பது விலையால் பெருக்கப்படும் எனவே தேவைகளை மாற்றுவதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே இந்த முறையின் போது தேவைகளை மாற்றுவது எளிதானது ஆனால் மற்றொரு நன்மை என்னவென்றால் விலை அழுத்தம் இல்லாதது தயாரிப்பு தரத்திற்கு உதவும் இப்போது டெவலப்பர் இந்த விலைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை ஏனென்றால் அவருக்கு பயனாளர் சில புதிய தேவைகளை சொல்லும்போது அதற்கு அவர்கள் அதிகம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பது தெரியும் எனவே அவர் பொருள் தரத்தை உயர்த்துவதிலேயே கவனமாக இருப்பார் இந்த முறையானது நிலையான விலை காண்ட்ராக்டில் அதாவது முந்தைய வழிமுறையில் எதிர்பார்க்க முடியாது இப்போது குறைபாடுகளைப் பார்ப்போம் குறைபாடு என்பதற்கு வாடிக்கையாளரே பொறுப்பு வாடிக்கையாளர் நிலையான விலை காண்ட்ராக்டில் உள்ள அனைத்து அபாயங்களையும் தெரிந்து இருப்பார் சப்ளையர் ஆபத்தை தெரிந்து இருக்கிறார் அதனால் தான் அவர் சில தற்செயலாக நேரும் செலவுகளை வைத்திருக்கிறார் அதன் மூலமாக மேலும் அவர் அதிக பணம் சம்பாதிக்கலாம் மேலும் அவர் அதிக பணம் கேட்கக் கூடும் ஆனால் இந்த விஷயத்தில் ஆபத்து வாடிக்கையாளரால் உட்கொள்ளப்பட்டது தேவைகளில் ஏதேனும் மாற்றுவதற்கு வாடிக்கையாளர் இருந்தால் டெவலப்பர் கூடுதல் விலையை அதற்கேற்றார்போல் வசூலிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே அந்த அபாயங்கள் அனைத்தும் வாடிக்கையாளரால் உட்கொள்ளப் பட வேண்டும் எனவே அதனால்தான் இது வாடிக்கையாளர்களின் பொறுப்பு மோசமாக வரையறுக்கப்பட்ட அல்லது மாறும் தேவைகளுடன் தொடர்புடைய அனைத்து அபாயங்களையும் வாடிக்கையாளர் உட்கொள்கிறார் அல்லது புதிய தேவைகளைச் சேர்ப்பது போன்ற அனைத்தையும் அவரே ஏற்படுத்துவதால் வாடிக்கையாளர் தான் அதற்கு பொறுப்பு உள்ளவர் மற்றும் சப்ளையருக்கு ஊக்கமின்மை மிகக் குறைவு என்பதால் சப்ளையர்கள் செலவு குறைந்ததாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அடுத்த வகை நிலையான விலை பெர் யூனிட் காண்ட்ராக்ட்கள் இப்போது இதன் பொருள் என்ன என்று பார்ப்போம் இது பெரும்பாலும் ஒரு செயல்பாட்டு புள்ளி எண்ணிக்கையுடன் தொடர்புடையது இங்கே இது ஒரு யூனிட்டுக்கு நிலையான விலை காண்ட்ராக்ட்களை வழங்கியது என்று கூறுகிறது இந்த அணுகுமுறை ஒரு செயல்பாட்டு புள்ளி எண்ணிக்கையுடன் தொடர்புடையது செலவு மதிப்பீட்டைப் பற்றி விவாதிக்கும்போது செயல்பாட்டு புள்ளிகள் LOC களை நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே இந்த நுட்பம் ஒரு செயல்பாட்டு புள்ளி எண்ணிக்கையுடன் தொடர்புடையது இங்கே வழங்க வேண்டிய அமைப்பின் அளவு திட்டத்தின் தொடக்கத்தில் கணக்கிடப்படுகிறது அல்லது மதிப்பிடப்படுகிறது எனவே ஆரம்பத்தில் வழங்க வேண்டிய இந்த அமைப்பின் அளவு என்ன என்பது ஆரம்பத்திலோ அல்லது திட்டத்தின் தொடக்கத்திலோ மதிப்பிடப்படும் கோட் வரிகளின் அடிப்படையில் அளவை மதிப்பிடலாம் LOC அல்லது SLOC அடிப்படையில் நீங்கள் அளவை மதிப்பிடலாம் ஆனால் SLOC க்கு பல குறைபாடுகள் இருப்பதை நாம் அறிவோம் எனவே செயல்பாட்டு புள்ளிகள் இந்த SLOC இன் சில குறைபாடுகளை நீக்குகின்றன அதனால்தான் ஒரு FP கள் அல்லது செயல்பாட்டு புள்ளிகள் ஆகியவற்றை பயனாளர்களின் தேவைகள் அல்லது தேவைகள் வரையறுக்கப்பட்ட டாக்குமெண்ட்களிலிருந்து எளிதாக பெற முடியும் பின்னர் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை மேற்கோள் காட்டப்படுகிறது எனவே இந்த செயல்பாட்டின் அடிப்படையில் ஒரு யூனிட்டுக்கு ஒரு விலை மேற்கோள் காட்டப்படுகிறது இறுதி விலை பின்னர் யூனிட் விலை அலகுகளின் எண்ணிக்கையால் பெருக்கப்படுகிறது எனவே இப்போது எத்தனை ஒரு யூனிட்டுக்கு விலை மேற்கோள் காட்டப்படுகிறது உங்கள் சாப்ட்வேருக்கு எத்தனை அலகுகள் தேவைப்படும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் மொத்த விலை யூனிட் விலையாக இருக்கும் இது மொத்த எண் அலகுகளால் பெருக்கப்படுகிறது ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு மென்பொருளை உருவாக்க வேண்டும் மற்றும் கட்டணம் பின்வருமாறு எனவே 2000 செயல்பாட்டு புள்ளிகள் வரை டிசைன் செலவு அதாவது ஒரு செயல்பாட்டு புள்ளிக்கு 200 ரூபாய் ஆகும் கோட் எழுதுவதற்கு செலவு ஒரு செயல்பாட்டு புள்ளிக்கு 700 ரூபாய் மற்றும் மொத்த வளர்ச்சி செலவு ஒரு செயல்பாட்டு புள்ளிக்கு 900 ரூபாய் ஆகும் இதேபோல் செயல்பாட்டு புள்ளிகள் 2000 க்கு அதிகமாகவோ மற்றும் 2500 க்கு குறைவாக இருந்தால் டிசைன் செலவு ஒரு செயல்பாட்டு புள்ளிக்கு 240 என்றும் கோட் எழுதுவதற்கு செலவு 760 ஆகும் மேலும் மொத்தமாக 1000 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம் வெவ்வேறு வரம்புகளில் உள்ள செயல்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஒரு யூனிட்டுக்கு ஆகும் டிசைன் செலவு மற்றும் கோடிங் செலவு ஆகியவை தீர்மானிக்கப்படுகின்றன இவற்றிலிருந்து மொத்த செலவு கண்டுபிடிக்கப்படுகிறது இப்போது நீங்கள் உருவாக்க வேண்டியது ஒரு சாஃப்ட்வேர் ஆக இருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம் இது செயல்பாட்டு புள்ளிகளைக் கொண்டுள்ளது இது ஒரு செயல்பாட்டு புள்ளிகளில் 2700 ஐக் கொண்டிருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த அட்டவணையை ஒரு நிறுவனம் தயாரித்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் எனவே இங்கே இந்த அட்டவணையை தயாரிக்கும் நிறுவனம் உண்மையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு புள்ளி பெரிய அமைப்புகளுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கிறது 2000 வரை குறைவாக உள்ளது பின்னர் அதிக செயல்பாட்டு புள்ளிகளுக்கு மதிப்பு அதிகரிப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தேவை என்று வைத்துக்கொள்வோம் அது செயல்படுத்தப்பட வேண்டும் இந்த சிஸ்டமை செயல்படுத்த சப்ளையர் 2700 FP கள் தேவைப்படும் என்று மதிப்பிடுகிறார் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தேவை என்று வைத்துக்கொள்வோம் சப்ளையரிடம் நீங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை சொல்கிறீர்கள் சப்ளையர் அதை செயல்படுத்த 2700 FP ஆகும் என்று மதிப்பிட்டுள்ளார் பின்னர் அவர் அந்த சிஸ்டமிற்கு இந்தக் கணக்கின் அடிப்படையில் இவ்வளவு விகிதத்தில் ஆகும் என்று மதிப்பிடுவார்கள் எனவே இப்போது 2700 FP கள் என்றால் நீங்கள் முதலில் 2000 வரை பெறலாம் பின்னர் 500 க்கு மற்றொரு விகிதத்தில் பெறலாம் மீதமுள்ள 200 க்கு மூன்றாவது ஸ்லாப் பயன்படுத்தப்படும் எனவே மொத்த விலை என்னவாக இருக்கும் மொத்த விலையை சப்ளையர் வாடிக்கையாளருக்கு 2000 என்று மேற்கோள் காட்டலாம் ஏனென்றால் இப்போது நான் 2700 ஐ 2 ஸ்லாப்பில் 2000 இல் பொருந்துமாறு பிரித்துக் கொள்வேன் இந்த கட்டணம் ஆனது பொருத்தமாக இருக்கும் இந்த 500க்கு இந்த கட்டணம் பொருந்தும் மற்றும் மீதமுள்ள 200 செயல்பாட்டு புள்ளிகளுக்கு இந்த கட்டணம் பொருந்தும் இப்போது இது எவ்வளவு என்றால் 2000 ஐ 900 பிளஸ் 500 லிருந்து 1000 வரைக்கும் பிளஸ் மீதமுள்ள 200க்கு 1040 என்ற விகிதத்திலும் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவே இது என்ன இது 25 08000 ஆக வருகிறது எனவே வாடிக்கையாளர் தளத்தில் செயல்படுத்தப்படும் ஒரு சிஸ்டமிற்கு அல்லது 2700 செயல்பாட்டு புள்ளிகளைக் கொண்டதாக மதிப்பிடப்பட்ட ஒரு சிஸ்டமை உருவாக்குவதற்கு தோராயமாக 2508000 விலை இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு வேலை முடித்து கொடுக்கப்பட்டதோ அதற்கு நிலையான விலை கணக்கிடப்பட்டதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்படுகிறது எனவே இங்கே தான் நாம் FP ஐ தேர்ந்தெடுத்துள்ளோம் LOC யையும் நாம் தேர்வு செய்யலாம் ஆனால் LOC இல் பல குறைபாடுகள் உள்ளன இந்த வகை ஒப்பந்தத்திற்கு LOC க்கு பதிலாக FP யைப் பயன்படுத்தலாம் இது ஒரு யூனிட்டுக்கு முடித்து வழங்கப்பட்ட கான்ட்ராக்டிற்கு நிலையான விலை என்ற அடிப்படையில் வழங்கப்படுகிறது பயன்பாட்டின் நோக்கம் நிச்சயமாக வளர்ச்சியின் போது வளரக்கூடும் வளர்ச்சியின் போது உங்களுக்கு இன்னும் சில தேவைகள் தேவைப்படலாம் மேலும் இன்னும் சில நோக்கங்கள் வரக்கூடும் எனவே பயன்பாட்டின் இந்த வளர்ச்சியின் போது நோக்கமும் வளர்வதால் ஒரு ப்ராஜெக்டை மேம்படுத்தும் போது அனைத்து நிலைகளுக்கும் ஒரே விலையை ஒப்பந்தக்காரரிடம் மேற்கோள் காட்ட சொல்வது நம்பத்தகாதது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் சாஃப்ட்வேரை விரும்பினால் ப்ராஜெக்ட் மேம்பாட்டின் போது அனைத்து நிலைகளுக்கும் இது மிகவும் கடினம் இது எந்த மதிப்பை எந்த நிலைக்கு மேற்கோள் காட்டுவது என்பது கான்ட்ராக்ட்க்கு மிகவும் கடினமான ஒன்று மேலும் நம்பதகாதது ஆகும் எனவே இன்னமும் தேவைகள் நிறுவப்படாத போது அல்லது என்னென்ன தேவைகள் தேவைப்படும் என்று தெரியாத போது எவ்வாறு ஒரு கட்டுமான முயற்சிக்கு மதிப்பீடு செய்வது தேவைகள் இன்னும் உருவாகிக்கொண்டே இருந்தால் நீங்கள் சப்ளையரிடம் ப்ராஜெக்டின் எல்லா நிலைகளுக்கும் முழு மதிப்பை ஒரே விலையில் மேற்கோள் காட்டசொல்ல முடியாது பின்னர் எவ்வளவு செயல்திறன் புள்ளிகள் உள்ளதோ அதற்கேற்றார்போல் பலவித சில ஸ்லாப்களாக காட்ட முடியும் அது அதிகரிக்கும் என்றால் சில வரம்பு வரைக்கும் ஏற்றுக் கொள்ளக் கூடியதாக இருக்கும் அல்லது இன்னும் அதை நீட்டிக்க முடியும் எனவே உங்கள் சாஃப்ட்வேர் மேம்பாடு பல கட்டங்களைக் கொண்டிருந்தால் சப்ளையருக்கு எல்லா கட்டங்களுக்கும் ஒரே விலையைக் கொடுப்பது கடினம் என்பதால் நீங்கள் என்ன செய்ய முடியும் இந்த வழக்கில் ஒரு அணுகு முறையை மேற்கொள்ளலாம் அல்லது ஒரு அணுகுமுறை என்பது தொடர்ச்சியான காண்ட்ராக்ட் பேச்சுவார்த்தை நடத்துவதாகும் பின்னர் நீங்கள் என்ன செய்ய முடியும் தொடர்ச்சியான காண்ட்ராக்ட் செய்து பலவிதமான கட்டங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு விலையை பேச்சுவார்த்தை மூலம் முடிவு செய்யலாம் எனவே ஒவ்வொரு கட்டத்திற்கும் நீங்கள் தொடர்ச்சியான காண்ட்ராக்ட் பேச்சுவார்த்தை நடத்தி விலை என்ன என்பதை முடிவு செய்யலாம் பின்னர் வாடிக்கையாளரிடம் இருந்து விலைகளை வசூலிக்க முடியும் இந்த அணுகுமுறையில் உள்ள நன்மைகள் என்ன வாடிக்கையாளர் சரியாக புரிந்துகொள்வதை நீங்கள் காணலாம் விலை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதைப் வாடிக்கையாளர் எளிதாக புரிந்து கொள்கிறார் ஏனெனில் எல்லாவித கணக்கீடுகளும் அட்டவணை வடிவத்தில் அல்லது ஒரு யூனிட் வாரியாக வழங்கப்பட்டுள்ளதால் எனவே விலை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது இது மிகவும் எளிமையான கணிதம் எனவே விலை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை வாடிக்கையாளர் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே வெவ்வேறு விலை அட்டவணைகளுக்கு இடையில் அவர் வெவ்வேறு விலை அட்டவணைகளுக்கு இடையில் எளிதாக ஒப்பிட முடியும் நீங்கள் வளர்ந்து வரும் செயல்பாட்டைக் கணக்கிடலாம் எப்போது என்றால் நீங்கள் ஒரு புது செயல்பாட்டை சேர்க்க வேண்டும் என்றாள் அது எந்த சூழ்நிலை அல்லது எந்த நேரத்தை பொருத்துஎன்பதற்கேற்ப எளிதாக சேர்க்க முடியும் என்பதாகும் கட்டணத்தை மிக எளிதாக கணக்கிட முடியும் சப்ளையரின் ஊக்கத்தொகை என்பது செலவு குறைந்ததாக இருக்கும்போது இங்கு சப்ளையரின் ஊக்கத்தொகை மிக செலவு குறைந்ததாக இருக்கும் ஆனால் குறைபாடுகள் என்னவென்றால் சாஃப்ட்வேரின் அளவை அளவிடும்போது உள்ள சிக்கல்களுக்கு ஒரு சுதந்திரமான FP கவுண்டர் தேவைப்படலாம் எனவே சாஃப்ட்வேரின் அளவை எவ்வாறு அளவிடுவது LOC இன் நன்மை அல்லது குறைபாடுகளை நாம் பார்த்தோம் LOC யின் குறைபாடுகள் எவ்வாறு அகற்றப்படலாம் என்பதையும் FP களில் நாம் பார்த்தோம் ஆனால் FP களுக்கும் சில குறைபாடுகள் உள்ளன எனவே ஏன் இது கடினமானது இது சாஃப்ட்வேரின் அளவை அளவிடுவதற்கு ஒரு சுதந்திரமான செயல்பாட்டு புள்ளி கவுண்டர் தேவைப்படும்போது சில சிக்கல்கள் உருவாவதால் இதேபோன்று புதிய தேவைகளை மாற்றும்போது மாறாக எவ்வாறு நீங்கள் கட்டணம் வசூலிக்கிறார்கள் புதிய தேவைகளை சேர்க்கும்போது இது ஒரு சுலபமான செயல் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் யூனிட் என்பதை உபயோகிக்கும்போது எனவே இது மிக எளிது நீங்கள் புதிய தேவைகளை சேர்க்கும் போது சப்ளையர் மிக எளிதாக கூடுதல் கட்டணத்தை கணக்கிட முடியும் ஆனால் தேவைகளை மாற்றும்போது என்ன நடக்கிறது ஏற்கனவே உள்ள தேவைகளுக்கு நீங்கள் சிறிய அளவில் மாற்றங்களை செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் அதற்கு எவ்வாறு கட்டணம் கணக்கிட முடியும் எனவே இந்த வழிமுறையில் இது மிகக் கடினமாகும் எனவே இவையெல்லாம் வித்தியாசமான அதாவது மற்றொரு விதமான பலவித கான்ட்ராக்ட்கள் உள்ளன மற்றொரு வகைப்பாட்டின் அடிப்படையில் எனவே இது ஒரு வித்தியாசமான கான்ட்ராக்ட்களின் வகைப்பாடு அல்லது இவையெல்லாம் எவ்வாறு கட்டணம் கணக்கிடப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு மற்றொரு வகைப்பாட்டிலான பலவகை கான்ட்ராக்ட்கள் ஆகும் அதனால் இன்னமும் மற்றொரு வகையான வகைப்பாடு உள்ளது காண்ட்ராக்ட்களை தேர்வு செய்வதன் அடிப்படையில் பின்வருமாறு இருக்கிறது இந்த வகைப்பாடு என்பது காண்ட்ராக்டர்களை தேர்வு செய்வதன் அடிப்படையில் நடைபெறுவதாகும் எனவே முதலாவது திறந்தவெளி டெண்டரிங் செயல்முறையாகும் பின்னர் கட்டுப்படுத்தப்பட்ட டெண்டரிங் செயல்முறை பின்னர் பேச்சுவார்த்தை நடைமுறை அல்லது இந்த பேச்சுவார்த்தை நடைமுறையை ஒற்றைத் டெண்டர் அல்லது ஒற்றை மேற்கோள் காட்டப்பட்ட செயல்முறை என்றும் அழைக்கலாம் திறந்த டெண்டரிங் செயல்முறை மிகவும் எளிமையானது எனவே எந்தவொரு சப்ளையரும் டெண்டர் அழைப்பிற்கான பதிலை ஏலம் எடுக்கலாம் எனவே முதலில் வாடிக்கையாளர் அவர் டெண்டர்கான அழைப்பை முன்மொழியச் செய்வார் அல்லது RFP என பிரபலமாக அறியப்பட்ட திட்டங்களுக்கான சில கோரிக்கையை அவர் விளம்பரப்படுத்துவார் எனவே திறந்த டெண்டரிங் செயல்பாட்டில் எந்தவொரு சப்ளையரும் டெண்டர்கான அழைப்புக்கு அல்லது முன்மொழிவுக்கான கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் ஏலத்தை சமர்ப்பிக்க முடியும் இங்கே அனைத்து டெண்டர்களும் ஒரே மாதிரியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் எத்தனை டெண்டர்கள் வெவ்வேறு ஏலதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன எனவே அனைத்து டெண்டர்களும் ஒரே மாதிரியாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அரசாங்க அமைப்புகள் உள்ளூர் அல்லது சர்வதேச சட்டத்தால் இதைச் செய்ய வேண்டியிருக்கும் எனவே அரசு அமைப்புகள் என்ன உபகரணங்களை வாங்கும் போது அல்லது இந்த வழியில் சேவைகளை வாங்கும்போது இந்த திறந்த டெண்டர் செயல்முறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும் உள்ளூர் மற்றும் சர்வதேச சட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் அரசாங்க அமைப்புகள் இந்த வழியைப் பின்பற்ற வேண்டியிருக்கும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டிற்கு இந்த மதிப்பீட்டு செயல்முறை நேரம் எடுக்கும் மற்றும் விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே முக்கிய திட்டங்களுக்கு இந்த மதிப்பீட்டு செயல்முறை அதிக நேரம் எடுக்கும் மற்றும் விலை உயர்ந்ததாக இருக்கும் ஏனென்றால் இவற்றை வெளியிடுவதற்கு ஒரு RFP அல்லது விளம்பரப் படுத்துவதற்கு எந்த ஒரு விளம்பரத்தையும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு கொடுக்க வேண்டும் பின்னர் நீங்கள் தொழில்நுட்ப முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் செலவை மதிப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் இறுதியாக கான்ட்ராக்டை வழங்க வேண்டும் இது போலல்லாமல் சட்டங்களின்படி நேர இடைவெளிகள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்படவேண்டும் எனவே இது அதிக நேரம் எடுக்கும் எனவே உங்களிடம் போதுமான நேரம் இல்லையென்றால் இந்த முறை பொருத்தமானதாக இருக்காது இதேபோல் வாடிக்கையாளர் ஒரு பொது அமைப்பு என்றால் திறந்த உள்ளீட்டு டெண்டரிங் செயல்முறை கட்டாயமாக இருக்கலாம் எனவே பொதுவாக அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் அல்லது பொது அமைப்புகளுக்கு திறந்த டெண்டர் செயல்முறை பொதுவாக ஒன்று இது கட்டாயமாகும் கட்டுப்படுத்தப்பட்ட டெண்டர் செயல்முறை என்ன என்பதை பற்றி அடுத்து பார்ப்போம் எனவே இந்த வழக்கில் குறிப்பாக அழைக்கப்பட்ட சப்ளையர்களிடமிருந்து மட்டுமே ஏலம் பெறப்படுகிறது எனவே தயவுசெய்து வேறுபாட்டைக் குறிக்கவும் இங்கே வேறு எவரும் ஏலத்தை வழங்க முடியும் ஆனால் இங்கே ஏலம் குறிப்பாக அழைக்கப்பட்ட சப்ளையர்களிடமிருந்து மட்டுமே பெறப்படுகிறது உங்கள் வட்டாரத்தில் உங்களுக்குத் 5 அல்லது 10 சப்ளையர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது ஏலங்களுக்கான உங்கள் RFP கோரிக்கையை அந்த சப்ளையர்களுக்கு மட்டுமே அனுப்புவீர்கள் மேலும் இந்த கோரிக்கையை நீங்கள் அனுப்பிய பத்து பேரிடம் இருந்து மட்டுமே ஏலத்திற்கான முன்மொழிவுகளை நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் மற்றவர்கள் விண்ணப்பிக்க முடியாது எனவே இதனால்தான் எல்லோரும் சமர்ப்பிக்க முடியாத திறந்த டெண்டரிங் செயல்முறையின் சிறப்பு வழக்கு வகையான ரெண்டரிங் முறை என்று நீங்கள் கூறலாம் ஆனால் யாரையெல்லாம் நீங்கள் ஏலத்தை சமர்ப்பிக்க அழைக்கிறீர்களோ நீங்கள் அவர்களின் ஏலங்களை மட்டும் மதிப்பீடு செய்யலாம் எந்த நேரத்திலும் திறந்த டெண்டரிங் செயல்முறையைப் போலன்றி வாடிக்கையாளர் எந்த நிலையிலும் பரிசீலிக்கப்படும் சப்ளையர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவே திறந்த டெண்டரிங்கில் நீங்கள் சப்ளையர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியாது ஆனால் திறந்த டெண்டரிங் செயல்முறையில் என்ன கட்டுப்பாடு உள்ளதோ அதுவே இந்த டெண்டரில் செயல்முறையின் பெயராக அதாவது தடை செய்யப்பட்ட என்று வந்தது எந்த நேரத்திலும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எந்த கட்டத்திலும் கருதப்படும் சப்ளையர்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் எனவே பொதுவாக நீங்கள் குறைந்தபட்சம் ஆறு எண்ணிக்கையிலான கோரிக்கைகளை அதாவது நீங்கள் குறைந்தது ஏலத்திற்கான அழைப்பை ஆறு எண்ணிக்கையிலான நிறுவனங்களுக்கோ அல்லது சப்ளைகோ அனுப்ப வேண்டும் பின்னர் எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் பின்னர் காண்ட்ராக்ட்டை வழங்குவதற்கு பொருத்தமான சப்ளையரைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் கடைசியாக பேச்சுவார்த்தை நடைமுறை அல்லது ஒற்றை டெண்டரிங் செயல்முறை என அறியப்படுகிறது எனவே திறந்த அல்லது தடைசெய்யப்பட்ட டெண்டரிங் செயல்முறை சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பொருந்தாது என்பதால் குறிப்பாக நேரம் இல்லாதபோது இங்கே இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் உங்கள் கணினி மையத்தில் ஒரு தீ ஏற்பட்டுள்ளது மற்றும் அது சில தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை அழித்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது உங்கள் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் கருவிகளை எவ்வாறு மாற்றுவது மற்றும் முடிந்தவரை விரைவாக இயங்குவது என்பதே முக்கிய நோக்கம் நீண்ட டெண்டரிங் செயல்முறையைத் தொடங்க போதுமான நேரம் இருக்காது திறந்த டெண்டரிங் அல்லது தடைசெய்யப்பட்ட டெண்டரிங் என்ன என்பதை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன்அவைகள் நீண்ட நேரம் எடுக்கும் ஏனென்றால் அந்த நேர இடைவெளியை நீங்கள் விதிப்படி பராமரிக்க வேண்டும் என்பதால் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் இந்த நீண்ட டெண்டரிங் செயல்முறைக்கு செல்ல உங்களுக்கு நேரம் இல்லை எனவே என்ன செய்வது எனவே தீர்வு இந்த ஒற்றை டெண்டரிங் செயல்முறை அல்லது பேச்சுவார்த்தை நடைமுறை ஆகும் மற்றொரு உதாரணத்தை விரைவாக எடுத்துக்கொள்வோம் நீங்கள் சமீபத்தில் உருவாக்கிய ஒரு புதிய பயன்பாட்டு சாஃப்ட்வேர் அல்லது சமீபத்தில் நீங்கள் அதைப் பெற்றுள்ளீர்கள் இது வெளியிலிருந்து உள்ள சப்ளையரால் வழங்கப்பட்டது புதிதாக வாங்கிய இந்த கணினியில் இப்போது உங்களுக்கு சில நீட்டிப்புகள் தேவைப்படுகிறது எனவே உண்மையான சப்ளையர் ஏற்கனவே உள்ள சிஸ்டமை பற்றி தெரிந்த ஊழியர்களை கொண்டிருப்பது உங்களுக்குத் தெரியும் அவர்கள் அதை எளிதாக செய்ய முடியும் ஆனால் நான் டெண்டர் வழங்கும் செயல்முறைக்குச் செல்வேன்நீங்கள் குறைந்த விலையில் எந்த நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொண்டீர்களா ஆனால் அவை மாற்றமல்ல அவர்களுக்கு சாஃப்ட்வேர் பற்றி அறிந்திருக்கவில்லை எனவே நீங்கள் பல தொழில்நுட்ப சிக்கல்களைப் பெறுவீர்கள் அதனால்தான் இந்த விஷயத்தில் மற்ற சாத்தியமான சப்ளையர்களை வடிகட்டுதல் செயல்முறையால் அணுகுவது சிரமமாக உள்ளது எனவே தீர்வு நீங்கள் ஒற்றை டெண்டரிங் செயல்முறைக்கு செல்ல வேண்டும் யார் உருவாக்கியுள்ளனர் யார் சப்ளை செய்துள்ளனர் நீங்கள் இந்த ஒற்றை டெண்டரில் செயல்முறையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை நீங்கள் அணுக வேண்டும் எனவே இந்த வழக்குகளில் ஒற்றை சப்ளையர்கள் அணுகுமுறையை நியாயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் ஒரே ஒரு சப்ளையர் உடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் எனவேதான் ஒற்றை டெண்டரிங் செயல்முறை என்பது இங்கிருந்து எங்கு நீங்கள் சப்ளையர் ஐ வைத்து இருக்கிறீர்களோ அதாவது நீங்கள் அந்த சப்ளையரை வாங்கியிருப்பீர்கள் அவரிடமிருந்து நீங்கள் அந்த சப்ளையருடன் உண்மையான விலைக்கு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் எனவே பேச்சுவார்த்தை நடைமுறை அல்லது ஒற்றை டெண்டரிங் செயல்முறையில் இந்த குறைபாடு உள்ளது எனவே இருப்பினும் ஒரே ஒரு சப்ளையரை அணுகினால் வாடிக்கையாளருக்கு அவருக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்த முடியும் அந்த குறிப்பிட்ட ஒற்றை நபருக்கு நீங்கள் ஆதரவைக் காட்டியதாக புகார்களைப் பெறலாம் மேலும் நீங்கள் ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் அந்த வகையான விமர்சனங்களைப் பெறலாம் ஒற்றை டெண்டரிங் செயல்முறைக்கு ஏன் சென்றீர்கள் மற்றும் நான் ஏற்கனவே காட்டிய இரண்டு உதாரணங்களை கொடுக்க வேண்டும் எனவே சரியான நியாயப்படுத்தலுடன் நீங்கள் ஒற்றை டெண்டரிங் செயல்முறைக்கு செல்லலாம் இதனால் தடைசெய்யப்பட்ட டெண்டரிங் அல்லது திறந்த டெண்டரிங் செயல்முறையின் குறைபாடுகள் தவிர்க்கப்படலாம் முக்கியமாக நேரம் பயன்படுத்தப்படுகிறது நேரமில்லை என்றால் மிகக் குறைந்த அளவு நீங்கள் ஒரு தெளிவான நியாயப்படுத்தலுடன் அல்லது சரியான நியாயப்படுத்தலுடன் ஒற்றை டெண்டரிங் செயல்முறைக்கு செல்ல வேண்டும் எனவே இந்த வகுப்பில் காண்ட்ராக்ட்களை நிர்வகிப்பது பற்றி அறிமுகப்படுத்தி சிறிது விவாதித்தோம் காண்ட்ராக்ட்களின் வெவ்வேறு வகைப்பாடுகளுடன் அவற்றின் நன்மைகள் மற்றும் தீமைகள் குறித்து விவாதித்தோம் எந்த சூழ்நிலையில் எந்த வகை கான்ட்ராக்ட் மிகவும் பொருத்தமானது என்பதையும் நாம் விவாதித்தோம் எனவே இவையெல்லாம் மேற்கோள்கள் இந்த மெட்டீரியலிருந்து எடுத்தோம் மற்றும் பின்னர் இங்கு முடிப்போம் மிக்க நன்றி